நாம் தற்போது முழுமையான அணி சமன்பாட்டை பெற்றிருக்கிறோம் இது முழுவதும் ஒரு எண்ணாக மாறப்போகிறது இது ஒரு அணியாக இருக்கும் நீங்கள் அதை C என்று அழைக்கலாம் மாணவன் மன்னித்துக் கொள்ளுங்கள் நாம் சமன்பாடு 1 ஐ திருப்பி எழுதுவோம் எனவே சமன்பாடு 1 u1 u2 u3 v1 0 என்ற வடிவத்தில் இருக்க போகிறது இது உங்களுடைய FEM லிருந்து கிடைக்கிறது இரண்டாவது சமன்பாடு BI லிருந்து கிடைக்க போகிறது எடுத்துக்காட்டாக இது எதை பெற்றிருக்கும் மறுபடியும் இது i1muivie1 என்பதை பெற்றிருக்கும் மாணவன் ஆமாம் மாணவன் நாம் அதே சமன்பாட்டை பெற்றிருக்கிறோம் நாம் அதைப்பற்றி பார்க்கலாம் நாம் சமன்பாடு 2 ஐ வைத்து கொள்வோம் சமன்பாடு 2 எல்லா பவுண்டரி மற்றும் பவுண்டரி v களை பெற்றிருக்கும் இது என்னுடைய பவுண்டரி இன்டெகிரல் மாணவன் இது சமன்பாடு 5 ஆமாம் இது மாறிகளை கொண்டு எழுதப்பட்ட சமன்பாடு 5 இதில் புதிதாக ஒன்றும் இல்லை சமன்பாடு 6 ஐ நாம் இன்னும் பார்க்க வில்லை நாம் இவை எல்லாவற்றையும் ஒன்றாக சேர்த்து இருக்கிறோம் உட்புற முக்கோணங்களுக்கு என்ன ஆயிற்று என்பதே எனது கேள்வி நான் இப்போது இதைப்போன்ற ஒரு முக்கோணத்தை பெற்றிருக்கிறேன் நான் இந்த சமன்பாட்டை எழுதும்போது முனைகள் 4 மற்றும் 5 க்கு என்ன நடக்கிறது இங்கே இந்த முக்கோணத்தை எடுக்கும்போது எனது சமன்பாடு u3 ஐ கொண்டிருக்கும் நான் முனை 3 க்கு இணையாக சோதனை செய்தால் தெரியாதவைகள் என்னென்ன இருக்கும் உங்களுடைய FEM பகுதியில் இருந்து ஞாபகப் படுத்துங்கள் u3 க்கு பொதுவானது எல்லாம் வரும் நான் a வை மட்டும் பெறுவேன் மற்ற எதையும் பெற மாட்டேன் u1u2u3u4u5 என்பவை 0 ஆக இருக்கும் அது இப்படியே தோன்றுகிறது இது உட்புற முனைகளை இரண்டாவது பகுதி அதில் மாற்றம் ஏதும் இல்லை நீங்கள் முன்பு FEM ஐ செய்தது போலவே இப்போதும் நீங்கள் செய்ய வேண்டும் நான் இவை எல்லாவற்றையும் ஒன்று சேர்க்கும்போது என்ன கிடைக்கும் நான் தெரியாதவைகளை இப்போது எழுதப் போகிறேன் தெரியாதவைகள் என்னவாக இருக்கும் உட்புறத்தில் உள்ள u பவுண்டரியின் மீது உள்ள u மற்றும் பவுண்டரியின் மீது உள்ள v என்பவை என்னுடைய தெரியாதவைகளாக இருக்கின்றன இது n2m வெக்டர் சரியா நான் இப்போது இதை மூன்று பகுதிகளாக பிரிக்க போகிறேன் FEM சமன்பாடுகள் இங்கே இருக்கின்றன மாணவன் இரண்டாவது சமன்பாடு m மற்றும் m ஐ கொண்டிருக்கிறது அவற்றில் இவை m ஆக இருக்கின்றன மாணவன் முதலில் உள்ளதை நாம் பார்க்கிறோம் முதலில் இருப்பது H டேன்ஜென்ஷியல் அடுத்து இருப்பவை v s Ez சரியா நான் உங்களுக்கு இங்கே காண்பித்த இந்த அணியின் அமைப்பாக நீங்கள் எதை நினைக்கிறீர்கள் நான் அதை துணை பகுதிகளாக பிரித்து இருக்கிறேன் எனவே நீங்கள் அதை எடுக்கும் போது முதல் மூன்று சமன்பாடுகளும் உட்புற முனைகளின் மீதான சோதனைக்கு பொருத்தமானதாக இருக்கும் அவை n சமன்பாடுகள் உட்புற முனைகளின் மீதான சோதனை எதையும் பயன்படுத்துவது இல்லை எடுத்துக்காட்டாக இப்போது ஒன்றை பார்த்தோம் நான் இதை போன்ற ஒரு உட்புற முக்கோணத்தை எடுத்துக் கொள்கிறேன் நான் உட்புற முனைக்கு இணையாக சோதனை செய்கிறேன் எடுத்துக்காட்டு 3 ஒரு உட்புற முனையை பற்றிய ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு 3 க்கான சமன்பாடு u1 லிருந்து u5 வரை கொண்டிருக்கிறது எனவேதான் நான் அதில் v s ஐ பெறுகிறேன் மாணவன் அதில் எந்த v's ம் இருக்காது இங்கே இருக்கும் இந்த சமன்பாட்டை நான் பார்க்கும் பொழுது எல்லா u ம் இருக்கும் அதாவது எந்த u அதனுடன் நெருக்கமாய் இருக்கிறதோ அல்லது அதனுடன் கூட்டாக இருக்கிறதோ அவை அதில் இருக்கும் v's என்னவாக இருக்கும் மாணவன் v's 0 ஆக இருக்கும் நான் இந்த சமன்பாட்டை இங்கே எழுதும் பொழுது நான் சில u களையும் சில v களையும் 0 ஆக பெற்றிருப்பேன் நான் இங்கே ஒரு 0 ஐ எழுத போகிறேன் ஏனென்றால் நாம் இதை இங்கே இருக்கும் எலிமென்ட்களுடன் இந்த முறையில் பெருக்க போகிறோம் ஒரு சமன்பாட்டின் ஒரு வரிசையை எழுத நினைக்கிறேன் எனவே அது ui களையும் ub களையும் பெற்று இருக்கும் ஆனால் v களை பெற்றிருக்காது ஏனென்றால் அவை உட்புற முனைகள் நான் FEM சமன்பாடுகளை எடுத்துக் கொள்கிறேன் ஆனால் பவுண்டரி முனைகளை கருத்தில் கொள்கிறேன் நாம் இங்கே எடுத்திருப்பது ஒரு எடுத்துக்காட்டு இந்த சமன்பாடு 1 u's களையும் v's களையும் கொண்டிருக்கிறது பொதுவாக அவை எல்லாமும் பூஜ்ஜியம் இல்லாததாக இருக்கிறது இறுதியாக நாம் இங்கே வந்திருக்கிறோம் இது உட்புறத்தின் மீது சோதனை செய்வது இது FEM பிறகு நான் இதை எடுக்கிறேன் இது பவுண்டரி முனைகளின் மீதான FEM சோதனை நீங்கள் பார்த்தது போல இது u1u2u3 ஐ கொண்டிருக்கிறது மற்றும் இது பவுண்டரியின் மீது உள்ள v1 ஐ கொண்டிருக்கிறது இது பூஜ்ஜியம் அல்லாத இந்த 3 பகுதிகளையும் கொண்டிருக்கிறது இது அங்கே இருக்கிறது இது அங்கே இருக்கிறது இது அங்கே இருக்கிறது இது அங்கே இருக்கிறது மற்றும் இது அங்கே இருக்கிறது இப்போது இறுதியாக மீதமுள்ள m சமன்பாடுகளை பற்றி நாம் பார்க்கிறோம் அவை பவுண்டரி இன்டெகிரலிலிருந்து கிடைத்தவை அவை பவுண்டரி முனைகள் மட்டுமே எந்த பகுதிகள் 0 ஆக இருக்கும் எவை பூஜ்ஜியம் இல்லாததாக இருக்கும் முதல் பகுதி 0 ஆக இருக்க போகிறது ஏனென்றால் நீங்கள் இங்கே பார்த்த சமன்பாடு 2 பவுண்டரியின் மீது உள்ள u's மற்றும் v's களை மட்டும் கொண்டிருக்கிறது இது பூஜ்ஜியம் அல்லாதது இது எதற்கு சமமாக இருக்கும் மாணவன் ஆமாம் மாணவன் இறுதியாக இருப்பது இரண்டாவது சமன்பாடு சரியா இவற்றில் எந்த பதிவுகள் பூஜ்ஜியம் அல்லாததாக இருக்கின்றன ஏதாவது ஒரு FEM முனைக்கு இணையாக நான் சோதனை செய்யும் போது வலது கை பக்கத்தில் ஏதும் பூஜ்ஜியம் அல்லாத பகுதியை பெறுவேனா எடுத்துக்காட்டாக சமன்பாடு 1 ஐ பாருங்கள் அதில் ஏதும் வலது கை பக்கத்தின் பகுதி உள்ளதா வலது கை பக்கத்தின் பகுதி இல்லை BIலிருந்து கிடைக்கும் e மட்டும்தான் இருக்கிறது எனவே நான் சமன்பாடுகளின் அமைப்பை பெற்று இருக்கிறேன் என்பது சரிதான் என்னிடம் n2m மாறிகளில் n2m சமன்பாடுகள் இருக்கின்றன என்னால் இப்போது இதை தீர்க்க முடியும் நான் சில பெட்டிகளில் ஒரு டிக் குறியை போட்டிருக்கிறேன் மற்றும் வேறு பெட்டிகளில் இரு டிக் குறிகளை போட்டிருக்கிறேன் என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள் காரணம் என்னவாக இருக்கும் FEM லிருந்து சுட்டப்படும் ஒரு டிக் குறி என்ன இன்னும் கொஞ்சம் அதிகம் பார்க்கலாம் இந்த சமன்பாடுகளின் இயல்பு என்னவாக இருக்கும் நெருக்கம் அல்லாதவை சரியா ஒரு டிக் குறி நெருக்கம் அல்லாததை குறிக்கிறது இரு டிக் குறி நெருக்கமானதை குறிக்க போகிறது ஏனென்றால் அது ஒவ்வொரு எலிமென்ட்களையும் கொண்டிருக்கிறது ஒவ்வொரு சமன்பாடும் ஒவ்வொரு எலிமென்ட்களையும் கொண்டிருக்கிறது என்னுடைய சமன்பாடு 2இல் எல்லா முனையும் எல்லாவற்றையும் கொண்டிருக்கிறது பவுண்டரி இன்டெகிரலை பொறுத்தவரையில் இதுவே நடக்கிறது சர்பேஸ் இன்டெகிரல் எல்லா முனைகளையும் கொண்டிருக்கிறது எனவே என்னுடைய சமன்பாடுகளின் அமைப்பு நெருக்கமானதாக இருக்கிறது எனவே இது நெருக்கமானதாக இருக்கிறது நிறை குறைகளை பொறுத்து நாம் தொகுத்து கொள்வோம் என்னிடம் பவுண்டரி கண்டிஷன் இருந்தது என்ன நடந்தது நான் துல்லியமான பவுண்டரி கண்டிஷனை கொண்டு ABCஐ மாற்றினேன் இது துல்லியமானது இது ஒரு மிக முக்கியமான அனுகூலம் நான் இப்போது காற்றை தொடர்ச்சி அற்றதாக மாற்ற வேண்டுமா என்னுடைய பவுண்டரி கண்டிஷன் அல்லது டொமைன் ஆப் டிஸ்கிரீட்டைசேஷன் தேவையான அளவுக்கு குறைந்திருக்கிறது இதனுடைய குறை என்ன சமன்பாடுகளின் அமைப்பு ஓரளவு பெரியதாக இருக்கிறது இது மிகப்பெரிய கன அளவை எடுத்து எடுத்துக் கொள்கிறது உட்புற முனைகளுக்கும் பவுண்டரி முனைகளுக்கும் இடையே உள்ள விகிதத்தை எடுத்து கொள்கிறது இது ஒன்றும் கடினமானது அல்ல மாணவன் இது நெருக்கம் ஆனது எனது அணியின் அமைப்பு நெருக்கம் அல்லாததாக இருக்க போவது இல்லை அது ஒரு மிக பெரிய குறை ஏனென்றால் நான் nlog சால்வரை கொண்டிருக்க போவது இல்லை முழுவதையும் வால்யூம் இன்டெகிரல் முறையை பயன்படுத்தி தீர்ப்பது போது இது ஒன்றும் மோசம் ஆனது இல்லை பிறகு நான் முழு கன அளவையும் சமன்பாடுகளின் ஒரு நெருக்கம் ஆன அமைப்புக்குள் தொடர்ச்சி அற்றது ஆக்குவேன் இது பகுதியளவு நெருக்கம் அல்லாதது இது பகுதியளவு நெருக்கம் உடையது சரியா அணியின் ஒரு பகுதி நெருக்கம் அல்லாததாகவும் அணியின் ஒரு பகுதி நெருக்கமாகவும் இருப்பதை பயன்படுத்தும் ஒரு சிறந்த சால்வரை நான் கண்டுபிடிக்க வேண்டும் இதை செய்வதற்கு சில வழிகள் உள்ளன ஒரு எடுத்துக்காட்டு இதைப் பயன் படுத்துகிறது உங்களால் யூகிக்க முடிகிறதா மாணவன் மேட்லேப் மென்பொருள் இருக்கிறது அந்த சொல் ஸ்கர் ஆகும் மாணவன் ஸ்கர் மாணவன் சிதைவு இது ஸ்கர் சிதைவா மாணவன் ஸ்கர் சிதைவு அணியின் மீது நாம் செய்யும் சிதைவு ஆகும் எனவே நான் சொல்வது ஸ்கர் சிதைவு ஆனால் ஸ்கர் காம்ப்ளிமெண்ட் ஆகும் எனவே ஸ்கர் காம்ப்ளிமெண்ட்கள் அணியை எத்தனை பகுதிகளாக பிரிக்கின்றன மாணவன் 4 4 பகுதிகளாக சரியா எடுத்துக்காட்டாக நீங்கள் இதை ஸ்கர் சிதைவை பயன்படுத்தி பிரிக்க முடியும் துணை அணியின் நேர் மாறுகள் நேர் மாறாக இருக்கின்றன மேலும் நீங்கள் நெருக்கம் அற்ற பகுதிக்கு nlog மற்றும் சால்வரை பயன்படுத்த முடியும் நெருக்கமான பகுதிக்கு வழக்கமான சால்வரை பயன்படுத்த முடியும் தொழில்நுட்ப ஏடுகளில் இப்படியே செய்ய படுகிறது நீங்கள் இந்த n2m சமன்பாடுகளின் அமைப்பை மேட்லேப் மென்பொருளுக்கு அல்லது நீங்கள் தேர்ந்தெடுத்த ஏதாவது ஒரு சால்வருக்கு கொடுப்பீர்கள் என்றால் அது மோசமான யோசனையாக இருக்கும் ஏனென்றால் நீங்கள் சால்வருக்கு பிராப்ளத்தின் அமைப்பை தெரிவிப்பது இல்லை எந்த ஒரு லீனியர் அல்ஜிப்ரா பிராப்ளத்திலும் நீங்கள் பிராப்ளத்தின் அமைப்பை பயன்படுத்த முடிந்தால் நீங்கள் எளிதாக செய்ய முடியும் நீங்கள் அதை தெரிவிக்கா விட்டால் அது இதை n2m அளவு கொண்ட நெருக்கமான அணி என்று எடுத்துக் கொள்ளும் அது கடினமான n கியூப் வரிசை முறையை செய்யும் ஸ்கர்'ஸ் Schur's காம்ப்ளிமெண்ட் இதை எளிதாக செய்யும் ஒரு முறை ஆகும் நான் அதை விளக்க போவதில்லை ஆனால் நீங்கள் ஸ்கர்'ஸ் Schur's காம்ப்ளிமெண்ட் பற்றி இணையத்தில் பார்த்து கொள்ளலாம் மாணவன் இது அது இல்லை நீங்கள் ஸ்கர்'ஸ் Schur's காம்ப்ளிமெண்ட்டை பார்க்கும் போது உணர்ந்து கொள்வீர்கள் இது ஸ்கர்'ஸ் Schur's காம்ப்ளிமெண்டிலிருந்து மிகவும் வித்தியாசமாக உள்ளது மாணவன் அது நேர்மாறாக மாற்றுகிறது என்ன இருந்தாலும் அது ஒரு தனி பகுதி இங்கே முக்கியமான கருத்து என்னவென்றால் நாம் எப்படி இரண்டின் சிறந்தவற்றை இணைக்க போகிறோம் என்பதே நாம் FEM ஐ செய்தோம் அது தனித்துவம் ஆனது நான் ஒரு வெக்டர் FEM ஐ தேர்ந்தெடுத்தேன் நான் ஒரு வெக்டர் FEM ஐ தேர்ந்தெடுக்கும் பொழுது என்னுடைய தெரியாதவைகள் முனைகளுக்கு இணையான தெரியாதவைகளாக மாறுகின்றன மாணவன் ஆமாம் மாணவன் அடுத்த நன்மையை பற்றி பார்ப்போம் நான் Ez மற்றும் H ஐ பவுண்டரியின் மீது பெறுகிறேன் என்பது சிறந்ததாக தெரிகிறது எங்கே அது நேரடியாக இணைக்க படும் நான் RCS ஐ ஹைஜன்ஸ் விதியை பயன் படுத்தி கணக்கிட விரும்பினால் எனக்கு E மற்றும் H தேவை படும் என்ன நட நடக்கிறது என்றால் நான் H ஐ எல்லா இடத்திலும் பெறுகிறேன் ஆனால் ஹைஜன்ஸ் விதியை கணக்கிட எனக்கு E தேவை படுகிறது நான் எலிமென்ட்களின் மீது சராசரியை எடுப்பேன் அல்லது இதைப்போல் ஏதாவது செய்வேன் இங்கே நான் இதை பெறுகிறேன் மாணவன் உட்புறத்தில் எங்கும் நாம் H ஐ பெற்றிருக்கிறோம் அது உண்மையில் போதுமானது நான் ஒரு RCS பிராப்ளத்தை ரேடார் குறுக்கு வெட்டு பிராப்ளத்தை தீர்த்தால் நான் இந்த n மதிப்புகளை பற்றி கவலைப்பட மாட்டேன் நான் கவலைப்பட மாட்டேன் ஆனால் நான் அவற்றை தீர்க்க வேண்டும் நான் இதனுடன் என்ன செய்வேன் இறுதியாக ரேடார் குறுக்கு வெட்டு பகுதி தூரத்திலுள்ள புலத்தை பொறுத்து உள்ளது ஹைஜன்ஸ் விதிக்கு பவுண்டரி மட்டும் தேவைப்படுகிறது RCS காக எனக்கு அவற்றில் 2m எண்ணிக்கை மட்டும் தேவைப்படுகிறது உட்புற n எண்ணிக்கை தேவை படாது அவற்றை பிரிப்பதற்கு வழி இல்லை நான் எல்லாவற்றையும் தீர்க்க வேண்டும் இது தீர்ப்பதற்கு எளிதாக இருக்கிறது இதில் உள்ள ஒரே சவால் அமைப்பை பயன்படுத்தும் ஒரு நல்ல சால்வரை எழுதுவதே தொழில்நுட்ப ஏடுகளில் இது ஏற்கெனவே தீர்க்கப்பட்ட ப்ராப்ளமே நீங்கள் அதை பார்த்து கொள்ளுங்கள் அது ஏற்கெனவே செய்யப்பட்டிருக்கிறது ஒரு அலையின் ஐகென் மோட்களை கண்டுபிடிக்க ஒரு மோட் சால்வரை எழுதுவதற்கு நீங்கள் விரும்பினால் இதே விதியை பயன் படுத்த முடியும் இந்த வழிமுறையை பயன்படுத்தி கொள்ளலாம் அங்கேயும் நீங்கள் இதை ப்ராப்ளத்தை பெற்றிருப்பீர்கள் அலை வழிகாட்டிக்கு FEM ஐ பெற்றிருப்பீர்கள் பவுண்டரி கண்டிஷன்களை செயல் படுத்துவதற்கு உங்களுக்கு இதன் வெளியே காற்று தேவை படும் நாம் ஏன் பவுண்டரி இன்டெகிரலை செயல் படுத்த வேண்டும் புத்திசாலித்தனமாக எப்படி அவற்றை இணைக்க வேண்டும் என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன் பவுண்டரி கண்டிஷனை மாற்றுங்கள் மற்றும் அதை வேறு எங்காவது இருந்து பெறுங்கள் HFSS போன்ற உங்களுடைய வணிகம் சார்ந்த சால்வர்கள் பவுண்டரி கண்டிஷன் அல்லது பவுண்டரி இன்டெகிரல்கள் போன்ற தேர்வுகளை இப்போது கொண்டு இருக்கின்றனர் இப்போது உட்புறம் என்ன செய்கிறீர்கள் என்பது உங்களுக்கு தெரியும் அதனுடன் ஹைபிரிட் மெத்தட்கள் முடிவுக்கு வருகின்றன மாணவன் நாம் அதை செய்ய முடியுமா நீங்கள் ஹைஜனை செய்ய முடியும் மாணவன் ஆமாம் அதை ஐகென் அமைப்பு கணக்கீட்டிற்காக பயன்படுத்துவதற்கு பொதுவாக நீங்கள் படிநிலை 1 க்கு செல்ல வேண்டும் படிநிலை 1 இல் ejzஐ கொண்டு இருக்கும் உங்களுடைய Htan ஐ பயன்படுத்த வேண்டும் நீங்கள் அதே யோசனையை தொடர்வீர்கள் எங்கும் இருக்கும் ஒரு அதிகப் படியான 2பகுதியை நீங்கள் பெறுவீர்கள் நீங்கள் அதை கவனமாக கையாள வேண்டும் நீங்கள் அதை கவனமாக கையாண்டால் அதே முறை பயன் தரும் நாம் இறுதியாக என்ன செய்திருக்கிறோம் என்றால் நாம் பவுண்டரி கண்டிஷனை மாற்றி அமைத்திருக்கிறோம் மாணவன் ஆமாம் மாணவன் மாணவன் அங்கே நாம் அதை பெற்றிருந்தோம் நாம் அதை பெற்று இருக்கிறோம் நாம் எல்லாவற்றையும் கவனமாக செய்ய வேண்டும் உங்களுடைய பிராப்ளம் மாறினால் எல்லாவற்றையும் மாற்ற வேண்டும் உங்களிடம் அலை வழிகாட்டி பிராப்ளம் இருந்தால் நீங்கள் அதனுடைய மோட்களை கணக்கிட வேண்டும் e இன்சிடென்ட் அங்கே இருக்காது மாணவன் அடிப்படையில் இது இன்சிடென்ட் பீல்டை கணக்கிடுகிறது கம்ப்யூடேஷன் டொமைனில் உள்ள மொத்த புலத்தையும் இது எல்லாவற்றையும் செய்வதன் மூலம் நம்மால் கணக்கிட முடியும் மாணவன் இல்லை இது நாம் செய்து இருந்த ஒட்டு மொத்த பவுண்டரியையும் அனுமதிக்கிறது நாம் இதை ஒவ்வொரு எலிமென்ட்க்கும் எழுதும் போது இந்த பகுதிகள் தனிப்பட்ட பவுண்டரிகளுக்கு இணையாக ரத்து செய்ய படுகின்றன ரத்து செய்ய படாத வெளிப்புற பவுண்டரி மட்டும் நம்மிடம் இருக்கும் இந்த புள்ளியில் FEM இன்னும் பயன்பட வில்லை நாம் எந்த கோட்பாட்டை செயல்படுத்தினோம் ஒரு சர்பேஸ் இன்டெகிரலிலிருந்து ஒரு ஏரியா இன்டெகிரலுக்கு ஒரு லைன் இன்டெகிரலுக்கு மாற்ற நாம் டைவர்ஜென்ஸ் கோட்பாட்டை செயல்படுத்தினோம் எனவேதான் வலது கை பக்கம் லைன் இன்டெகிரலாக மாறியது இது பவுண்டரியின் மீது மட்டும் உண்மையாக இருக்கிறது மாணவன் உட்புற முனைக்கான Ti வலது கை பக்கத்தில் 0 ஆக போகிறது i ஒரு உட்புற முனையாக இருந்தால் நான் அதன் இணையாக மட்டும் சோதனை செய்கிறேன் இடது கைப்பக்கம் 0 ஆக இருக்கிறது வலது கைப்பக்கம் 0 ஆக இருக்கிறது மாணவன் மூன்றாவது என்னவாக இருக்கிறது திருப்பிச் சொல்லுங்கள் மாணவன் மூன்றாவது ஒரு பவுண்டரி கண்டிஷன் மூன்றாவது வலது கை பக்கத்தில் உள்ள பவுண்டரி கண்டிஷன் இடது கைப்பக்கம் LHS ஒரு அணியாக உள்ளது அது உங்களுக்கு Axb என்ற அணியை கொடுக்க போகிறது ஸ்கர் காம்ப்ளிமெண்ட் என்றால் என்ன என்று நான் அதிகம் பேச விரும்பவில்லை இப்போது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் Axb ஐ தெரியும் அதை எப்படி தீர்ப்பது இன்னொரு பக்கம் ஸ்கர்'ஸ் காம்ப்ளிமெண்ட் Schur's complement A வை 4 பகுதிகளாக தெரிகிறது நாம் அவற்றை ABCD என்று சொல்லுவோம் நீங்கள் உங்கள் பிரிக்கப்பட்ட மாறிகளை xy என்று எழுதுங்கள் நாம் அவற்றை b1b2 என்று சொல்லுவோம் இறுதி தீர்வை A 1மற்றும் D−1 ஐ பயன்படுத்தி எழுதுவதற்கு சில விதிமுறைகள் உங்களை அனுமதிக்கின்றன நீங்கள் முழுவதற்கும் இன்வர்ஸ் எடுக்க வேண்டியதில்லை எடுத்துக்காட்டாக A 1இல் A நெருக்கமற்ற பகுதியாக இருக்கலாம் எனவே அதன் இன்வர்ஸ் செய்வதற்கு எளிதானது அவை ஸ்கர்'ஸ் காம்ப்ளிமெண்ட் Schur's complement செய்யும் தந்திரங்கள் ஆகும் மாணவன் அவற்றில் ஒன்று 0 தொகுதி ஆகும் இது கலப்பற்ற லீனியர் அல்ஜிப்ரா ஆகும்